நாம் இன்று மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் சோதனை பற்றி பார்க்கலாம் இதுதான் சோதனை செய்வதற்கான அமைப்பாகும் பார்ப்பதற்கு இது மிகவும் எளிய சோதனையாக தெரிகிறது ஆனால் இது மிகவும் சென்சிட்டிவ் ஆன சோதனையாகும் ஆனால் இந்த அமைப்பைத் தான் நான் உங்களுக்கு சென்ற வகுப்பில் காண்பித்தேன் இதுதான் நாம் உபயோகப்படுத்தும் லேசர் மூலமாகும் ஒளியானது இந்த லேசர் மூலத்திலிருந்து வருகிறது பொதுவாக இந்த மூலமானது ஏறத்தாழ புள்ளி மூலமாகும் இது ஏறத்தாழ இணையாக வருகிறது நமக்கு இந்த சோதனையில் எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலம் தேவைப்படுகிறது கான்வெக்ஸ் லென்சை உபயோகப்படுத்தி நாம் இந்த ஒளி மூலத்தை எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலமாக மாற்றுகிறோம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸை இங்கு வைக்கிறோம் இதனுடைய தூரம் ஏறத்தாழ 35 சென்டிமீட்டர் இதனுடைய குவிய தூரம் 20 சென்டிமீட்டர் இந்த லென்சை குவிய தூரத்தை விட பாதி தூரத்தில் வைத்தால் நமக்கு ரியல் இமேஜ் கிடைக்காது நமக்கு ரியல் இமேஜ் கிடைப்பதற்கு இதை நாம் குவிய தூரத்தை விட அதிக தூரத்தில் வைக்க வேண்டியுள்ளது அவ்வாறு வைத்தால் ஒளியானது முதலில் குவிந்து பின்பு விரிவடையும் அதனால் நமக்கு எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலம் கிடைக்கும் எக்ஸ்டெண்டெட் ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளியானது இப்பொழுது பாதி சில்வர் பூசப்பட்ட கிளாஸ் பிளேடின் மேல் விழுகிறது இந்த கிளாஸ் பிளேட் கற்றை பிரிப்பான் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிளாஸ் பிளேட் ஆனது படுகதிருக்கு 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு 45 டிகிரி கோணத்தில் வைத்தோம் என்றால் ஒளியின் ஒரு பகுதி 90 டிகிரியில் எதிரொலிக்க படுகிறது மற்றொரு பகுதி படத்தில் காட்டியபடி ஊடுருவிச் செல்கிறது ஊடுருவிச் சென்ற கதிரானது மிரர்M1 நோக்கி செல்கிறது எதிரொலிக்கப்பட்ட மற்றொரு பகுதி மிரர் M2 நோக்கி செல்கிறது இங்கு M1 மற்றும் M2 காட்டப்பட்டுள்ளது இந்த கற்றை பிரிப்பான் ஒளியை இரண்டாகப் பிரிகிறது ஒரு பகுதி எதிர் ஒலிக்கப்படுகிறது மற்றொரு பகுதி ஊடுருவிச் செல்கிறது ஒளிக்கதிர் ஆனது மிரர் M2 ல் எதிரொலிக்க பட்டு மீண்டும் திரும்பி செல்கிறது மற்றொரு கதிர் மிரர் M1 ல் எதிரொலிக்க பட்டு செல்கிறது இந்த இரண்டு எதிரொலிக்க பட்ட கதிர்களும் திரையில் குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துகின்றன இங்கு நாம் ஒரு வெண்மையான திரையை வைக்கிறோம் அதில் ஒரே மையம் உடைய வட்டமான பட்டைகள் நமக்கு கிடைக்கின்றன மையத்தில் தெரியும் பட்டையானது பிரைட் பட்டை ஆகும் இது பிரைட் பட்டையாக அல்லது கரும் பட்டையாக இருக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மையத்தில் இருப்பது தான் மேக்ஸிமம் ஆகும் இப்பொழுது நான் ஒரு மிரரின் தூரத்தை மாற்றுகிறேன் இப்பொழுது பட்டைகள் மையத்திலிருந்து தகருவது போலவோ அல்லது தோன்றுவது போலவோ தெரிகிறது இவற்றை நாம் எண்ண வேண்டும் இதுதான் மைக்ரோ மீட்டர் இது ஒரு திருகு மானி போன்றது ஆரம்ப ரீடிங் நாம் குறித்துக் கொள்ள வேண்டியுள்ளது இதுதான் ஆரம்ப ரீடிங் என்னால் பார்க்க முடிகிறது இது வட்ட அளவுகோல் இது நீளஅளவுகோல் இதனுடைய ரீடிங் 665 என்று என்னால் பார்க்க முடிகிறது இது 5 5 மில்லிமீட்டர் இந்த வட்ட அளவுகோலின் அளவானது ஏறத்தாள 0 நாம் இப்பொழுது மீச்சிற்றளவு கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு 50 டிவிஷன் உள்ளது இதை நான் இரண்டு முறை சுற்றுகிறேன் இந்த நீள அளவில் இது ஒரு மில்லி மீட்டர் நகர்கிறது இந்த மைக்ரோ மீட்டரின் மீச்சிற்றளவு 0 01 மில்லிமீட்டர் அல்லது 0 001 சென்டிமீட்டர் இதை நீங்கள் இப்பொழுது குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் மெயின் ஸ்கேல் அளவை குறித்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு 5 5 என்று சொல்லி இருக்கிறேன் இப்பொழுது நான் இதை 0 01 மில்லிமீட்டர் என்று எழுதுகிறேன் நான் இப்பொழுது வட்ட அளவுகோலில் அளவைப் பார்த்தால் அது 0 எனில் மொத்த அளவு 5 இது ஆரம்ப அளவு இப்பொழுது நான் மிரர் தூரத்தை மாற்றுகிறேன் பின்பு பைனல் ரீடிங் எடுக்கிறேன் எடுத்துக்கொள்கிறேன் மாற்றும் பொழுது நான் என்ன பார்க்கிறேன் என்றால் பட்டைகள் மையத்திலிருந்து தகருவது போலவோ அல்லது தோன்றுவது போலவோ தெரிகிறது இது இரண்டு வழிகளை பொறுத்தது இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான் இப்பொழுது இதை இந்தத் திசையில் சுற்றுகிறேன் நீங்கள் பாருங்கள் இப்பொழுது இது தகருவது போலவும் தோன்றுவது போலவும் தெரிகிறது இப்பொழுது 23 என்று மேலும் சுற்றுகிறேன் இப்பொழுது வெளிப்புறமாக தோன்றுவது போல் தெரிகிறது எனவே 789 10 பொதுவாக நாம் 20 வரை எடுக்க வேண்டும் நான் மாற்றுகிறேன் நான் இவற்றை எண்ண வேண்டும் ஆனால் நான் இப்பொழுது எண்ணவில்லை ஒருவர் இவற்றை எண்ணவேண்டும் பிறகு இது 20 நான் இப்பொழுது ரீடிங் எடுக்க வேண்டும் ஆனால் ரீடிங் எடுக்கவில்லை ஏனென்றால் நான் அவற்றை சரியாக எண்ணவில்லை நீங்கள் அவற்றை குறித்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் இருந்தாலும் இவற்றை குறித்துக்கொள்ள வேண்டும் இதை நாம் லீவர் ஆக்சன் என்கிறோம் லீவர் ஆக்சன் படி இதை 10 நகர்த்தினாள் இது ஒன்று நகர்கிறது நமக்கு என்ன ரீடிங் கிடைத்தாலும் அவற்றை நாம் பத்தால் வகுக்க வேண்டும் இப்பொழுது மிரர் தூரத்தை மாற்றினால் நமக்கு d கிடைக்கும் நமக்கு d மதிப்பு கிடைத்தால் நாம் m மதிப்பை எண்ணியுள்ளோம் அதாவது 2030 என்று இருக்கட்டும் எனவே நீங்கள் அலை நீளத்தை கணக்கிட முடியும் இந்த சோதனையை 234 முறை திரும்ப செய்ய வேண்டும் இப்பொழுது நான் இதை சுற்றுகிறேன் இது தகருகிறது தகருவது போல் தோன்றுகிறது ஏற்கனவே இதற்கு முன் சுற்றிய பொழுது தோன்றுவது போல் இருந்தது இப்பொழுது தகருவது போல் இருக்கிறது தகருவது போல் இருக்கிறது என்றாள் மையப் பட்டையின் ஆர்டர் அதிகமாகிறது என்று அர்த்தம் அதாவது 2 மிரர் தொலைவை நான் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு இப்படி தெரிகிறது இப்பொழுது நான் தகர்த்தல்1 தகர்த்தல்2 தகர்த்தல்3 தகர்த்தல்4 தகர்த்தல் 5 தகர்த்தல் 6 தகர்த்தல் 7 தகர்த்தல் 8 என்று எண்ணினாள் நீங்கள் முதல் ரீடிங் மற்றும் ஃபைனல் ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு இப்பொழுது d மதிப்பு மற்றும் m மதிப்பு கிடைக்கும் இவற்றிலிருந்து அலை நீளத்தை கணக்கிட்டுக் கொள்ளலாம் நான் உங்களுக்கு இதை எவ்வாறு அட்ஜஸ்ட் செய்வது என்று கூறவில்லை இது மிகவும் சென்சிட்டிவ் ஆனது அளவு எடுப்பதற்கு முன்பாக நான் இதை அமைக்க வேண்டும் இது மிகவும் சென்சிட்டிவ் ஆனது இதை நான் மாற்றுகிறேன் கோணத்தை பாருங்கள் கிளாஸ் பிளேடின் கோணத்தை பாருங்கள் இப்பொழுது இது எவ்வளவு சென்சிட்டிவ் என்பது தெரியும் நான் இதை சுற்றுகிறேன் மெதுவாக சுற்றுகிறேன் ஏனென்றால் மீண்டும் இதே இடத்திற்கு வருவது கடினம் இதை நீங்கள் மாற்றும் பொழுது அளவு துல்லியமாக தெரியும் பொழுது ரீடிங் எடுக்க வேண்டும் இப்பொழுது கோணம் 45 டிகிரி என்று எடுத்துக் கொள்கிறேன் இது மிகவும் சென்சிட்டிவ் ஆக இருக்கிறது கோணத்தை மாற்றும் பொழுது கிளாஸ் ஆனது நகர்கிறது எனவே எனக்கு 0 தெரிகிறது நாம் 45 டிகிரி தெரிவதற்கு அட்ஜஸ்ட் பண்ணுகிறோம் சுமாராக 45 டிகிரி என்று குறித்துக் கொள்கிறோம் இந்த மிரர் இரண்டும் செங்குத்தாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது இது எவ்வளவு சென்சிட்டிவ் ஆக இருக்கிறது என்று பார்க்கிறீர்கள் நான் இதை சிறிது சாய்கிறேன் இப்பொழுது சென்ட்ரல் அல்லது ஜீரோத் ஆர்டர் மறைகிறது மீண்டும் இப்பொழுது தெரிகிறது எனவே மெதுவாக நான் மாற்ற வேண்டியிருக்கிறது இப்பொழுது நான் சுற்றுகிறேன் மீண்டும் உங்களால் பார்க்க முடிகிறது இவ்வாறாக நாம் இதை மாற்றியும் சாய்த்தும் செய்யவேண்டியிருக்கிறது நான் மீண்டும் இங்கே வர வேண்டியுள்ளது இப்பொழுது பாருங்கள் இது எவ்வளவு சென்சிட்டிவ் ஆக இருக்கிறது என்று நாம் இதை சாய்க்க வேண்டியுள்ளது மிரரை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியுள்ளது நமக்கு மிகவும் தெளிவான பட்டைகள் தெரிவதற்கு நாம் மிரர் தூரத்தை சிறிது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியுள்ளது உண்மையிலேயே இது சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது இப்பொழுது நமக்கு சில பட்டைகள் தெரிகின்றன இப்பொழுது இதை சிறிது சாய்த்து மிரர் தூரத்தை மாற்றி அதனால் உண்டாகும் விளைவு என்ன என்பதை பார்த்தீர்கள் இந்த சோதனையை அமைப்பது எப்படி கையாள்வது என்பது மிகவும் கடினம் இல்லை ஆனால் ஒருவருக்கு சிறிது திறமை அவசியமாகிறது ரீடிங் எடுப்பது சுலபமாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள் இது ஒரு மிரர் இது மற்றொரு மிரர் இப்பொழுது ஒளியானது இதன் மேல் விழுகிறது இது ஒரு பாதை இது மற்றொரு பாதை நான் இரட்டை முப்பட்டகத்தை வைத்தாள் இந்த பாதையில் ஒளி பாதையானது ஏற்படும் ஆனால் மற்றொரு பாதையில் எந்தவித மாற்றமும் இருக்காது நான் இப்பொழுது இரட்டை முப்பட்டகத்தை இந்தப் பாதையில் வைக்கிறேன் இப்பொழுது சோதனையை செய்கிறேன் அதாவது நான் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டரின் ஒரு பாதையில் இரட்டைமுப்பட்டகத்தை வைத்திருக்கிறேன் இதுதான் இரட்டை முப்பட்டகம் நான் மற்றொரு முப்பட்டகம் வைத்திருக்கிறேன் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் நடுவில் ஒரு கோடு தெரிகிறது அது தான் விளிம்பு என்கிறோம் இந்த இரட்டைமுப்பட்டகத்தை இந்த ஒரு பாதையில் வைத்துள்ளோம் இது ஒரு மிரர் இது மற்றொரு மிரர் ஒளியானது கிளாஸ் பிளேட்டில் இருந்து இந்த திசையில் வருகிறது முப்பட்டகம் ஆனது நீளவாட்டு திசையில் உள்ளது ஒருநீள அளவுகோல் மற்றும் வெர்னியர் அளவுகோல் இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல் ல் 50 டிவிஷன் உள்ளது இந்த நீளஅளவுகோலில் மிகச்சிறிய அளவு 0 5 மில்லிமீட்டர் நீங்கள் இப்பொழுது மீச்சிற்றளவு மதிப்பை இந்த அட்டவணையில் குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இரட்டை முப்பட்டகத்தின் அடிகோணத்தை அளக்கலாம் நாம் இந்த லேசர் ஒளியின் அலை நீளத்தை சென்ற சோதனையில் கண்டுபிடித்து வைத்துள்ளோம் அதை நாம் இங்கே எடுத்துக் கொள்ளலாம் எனக்கு சரியான அளவு தெரியவில்லை எனவே இங்கே எழுதியுள்ளதை எடுத்துக்கொள்கிறேன் அது 632 8 நானோ மீட்டர் கருவியின் கையேட்டில் இருந்து ஒளிவிலகல் எண் என்ன என்பதை குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது மீச்சிற்றளவு நாம் காண வேண்டும் இது 0 என்றுள்ளது இதை வெர்னியர் ஸ்கேல் இன் மொத்த அளவான 50 ஆல் வகுக்க வேண்டும் நமக்கு கிடைப்பது 0 01 மில்லிமீட்டர் அல்லது 0 001 சென்டிமீட்டர் ஏற்கனவே நாம் என்ன செய்தோம் என்றால் மிரர் தூரம் d மதிப்பை மாற்றினோம் மேலும் இரட்டைமுப்பட்டகத்தை நீளவாட்டில் முன்னும் பின்னும் நகர்த்தி எத்தனை பட்டைகள் தகர்ப்பது போலவோ அல்லது தோன்றுவது போலவோ தெரிந்தது என்று எண்ணினோம் அந்த ரீடிங் நாம் எடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு மீச்சிற்றளவு என்ன என்பதை கூறியுள்ளேன் இதுதான் வெர்னியர் ஸ்கேல் நான் இப்பொழுது இதை சுற்றுகிறேன் இப்பொழுது நீங்கள் பட்டையின் பொசிஷன் என்ன என்பதை பார்க்கிறீர்கள் இதுதான் மைய பட்டையின் ஆர்டர் ஆகும் இதை நாம் m1 என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நான் நீளவாக்கில் நகர்த்தினாள் ஒளியானது வெவ்வேறு தடிமங்களில் பாயும் நான் இப்பொழுதே இந்த ரீடிங்கை எடுத்துக்கொள்கிறேன் சுமாராக இது 1 95 சென்டிமீட்டர் இப்பொழுது வெர்னியர் அளவு குறித்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வெர்னியரின் அளவானது 30 என்று இருக்கிறது இதை நீங்கள் குறித்துக்கொள்ளுங்கள் ஆரம்ப அளவு நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அது 1 95 மில்லிமீட்டர் வெர்னியர் அளவானது30 வெர்னியர் கான்ஸ்டன்ட்0 இப்பொழுது நான் எத்தனை பட்டைகள் தகர்ப்பது போலவோ அல்லது தோன்றுகிறதோ என்பதை நான் இதை நகர்த்தும் பொழுது குறித்துக்கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் இதை நகர்த்துகிறேன் இப்பொழுது பாருங்கள் இந்த திசையில் நான் நகர்த்துகிறேன் நான் இப்பொழுது இவற்றை எண்ண வேண்டியுள்ளது ஒருவர் மிகவும் கவனமாக எண்ண வேண்டியுள்ளது நான் இப்பொழுது இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் இங்கிருந்து ரீடிங் எடுக்க வேண்டியுள்ளது நான் கவனமாக இதை இப்பொழுது சுற்றுகிறேன் இந்த ஒன்றானது இப்பொழுது தகர்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவை 23456 இதுதான் மைய பட்டை ஆர்டர் இப்பொழுது இது M பிளஸ் 6 என்று இருந்தாள் M1 M2 6 இவ்வாறாக நீளவாட்டு இயக்கத்திற்கு நீங்கள் ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த எண்6 என்பது ஆர்டர் இந்த எண்ணிக்கை மிகவும் சிறியது நாம் இவ்வாறாக சோதனையை செய்து 20 ரீடிங் எடுக்க வேண்டும் இந்த இரண்டு அளவுகளில் வித்தியாசம் l ஆகும் இதுவரை நாம்20 அளவு எடுத்துள்ளோம் இதை அட்டவணையில் குறித்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக மூன்று நான்கு முறை சோதனையை மீண்டும் செய்ய வேண்டும் இப்பொழுது வேறு வழியில் நான் இதை சுற்றுகிறேன் இப்பொழுது இவை தோன்றுகிற மாதிரி உங்களுக்கு தெரிகிறது அதே திசையில் நான் சுற்றுகிறேன் நீங்கள் இப்பொழுது ரீடிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு இது சரியாக இருந்தால் ஆரம்ப ரீடிங் எடுத்துக்கொண்டு எத்தனை தோன்றுகிறதோ அல்லது வெளியில் நகர்வது போல் இருக்கிறதோ அவற்றை குறித்துக்கொள்ள வேண்டும் 1234567என்று எண்ண ஆரம்பித்து 2025 30 வரை எண்ண வேண்டும் மீண்டும் ஆரம்பம் முதல் இறுதிவரை ரீடிங் எடுக்க வேண்டும் பிறகு கோணம்Φ கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் சில அளவுகளை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு ஆவரேஜ் எடுக்க வேண்டும் மைக்ரோ மீட்டர் ன் எரர் கண்டுபிடிப்பது எவ்வாறு என்று ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளேன் this very sensitive experiment but it is very nice experiment and very accurately one can இது ஒரு மிகவும் சென்சிட்டிவான சோதனை ஆனால் நுண்ணியமான சோதனையும் ஆகும் இதன் மூலம் ஒருவர் அலை நீளத்தை துள்ளியமாக அளக்க முடியும் மேலும் முப்பட்டகத்தின் அடிக்கோணத்தையும் ஒருவர் அளக்க முடியும் இந்த ஃபார்முலாவில் அலைநீளம் µ மற்றும் Φ உள்ளது ஏதாவது 2 தெரிந்திருந்தால் மூன்றாவது ஒன்றை நாம் கணக்கிட முடியும் இதன்மூலம் ஒருவர் µ கூட கணக்கிட முடியும் கோணம் தெரிந்திருந்தால் µ தெரிந்திருந்தால் அலை நீளத்தை கணக்கிட முடியும் நான் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோ மீட்டரை உபயோகப்படுத்தி அலை நீளத்தை மற்றும் முப்பட்டகத்தின் அடிக் கோணத்தை மற்றும் µ எவ்வாறு கணக்கிடலாம் என்று விளக்கியிருக்கிறேன் மிரர் தூரத்தை அதிகப்படுத்தினால் அல்லது இரட்டைமுப்பட்டகத்தை நீளவாட்டில் நகர்த்தினாள் பட்டைகள் தோன்றுவது போலவோ அல்லது தகருவது போலவோ தெரிகிறது அது முப்பட்டகத்தின் தடிமனை பொருத்தது மேலும் ஒளி பாதையையும் பொருத்தது இத்துடன் இந்த விரிவுரையை முடித்துக்கொள்கிறேன்